உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக நாம் ஹைப்பர்ஜியோமெட்ரிக் மற்றும் லாக் நார்மல் பரவல்கள் பற்றி பேசுவோம் நேற்று நான் ஹைப்பர்ஜியோமெட்ரிக்கை அறிமுகப்படுத்தினேன் அதில் நான் தொடருகிறேன் எனவே ஹைப்பர்ஜியோமெட்ரிக் என்பது ஒரு பரவலாகும் இது முழுமைத்தொகுதி மிகப் பெரிதாக இல்லாத நிலைமைகளைப் பார்க்கிறது அதாவது மாதிரி அளவு கிட்டத்தட்ட முழுமைத்தொகுதியின் தோராயமான எண்ணிக்கையில் உள்ளது இது ஒரு இயல்நிலை பரவலைப் போலல்லாமல் உள்ளது அதில் முழுமைத்தொகுதி மிகப் பெரியது கிட்டத்தட்ட முடிவற்றது எனவே இங்கே மாதிரியும் முழுமைத்தொகுதியுடன் ஒப்பிடும்போது ஏற்றுகொள்ளும்படி பெரிதாக உள்ளது மேலும் நிகழ்தகவு பரவல் இதன் மூலம் வழங்கப்படுகிறது இங்கு N என்பது ஒரு முழுமைத்தொகுதி n என்பது மாதிரி அளவு x என்பது சோதனையின் வெற்றிகளின் எண்ணிக்கை S என்பது அதிகபட்ச சாத்தியமான வெற்றிகளின் எண்ணிக்கை மேலும் இது x வெற்றிகளைக் கவனிப்பதற்கான நிகழ்தகவு என்று அழைக்கப்படுகிறது எனவே சராசரி இதன்மூலம் வழங்கப்படுகிறது n என்பது உங்கள் மாதிரி அளவு N என்பது முழுமைத்தொகுதி அளவு S என்பது சாத்தியமான வெற்றிகளின் எண்ணிக்கை இது சாத்தியமாக இருப்பதன் அதிகபட்சம் மேலும் மாறுபாட்டு அளவை இந்த சூத்திரம் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது மாறுபாட்டு அளவை மற்றும் இது இந்த குறிப்பிட்ட பரவலின் சராசரி இது ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவல் என்று அழைக்கப்படுகிறது எனவே நான் இங்கே சொன்னது போல இயல்பானது போலல்லாமல் மாதிரி அளவு ஏற்றுக்கொள்ளும்படி மிகவும் நெருக்கமாக உள்ளது மற்றும் முழுமைத்தொகுதியுடன் ஒப்பிடத்தக்கது எனவே இது ஒரு தனித்துவமான பரவல் ஏனென்றால் நாம் மாதிரியை எடுத்துக்கொள்வது மாற்றீடு இல்லாமல் செய்யப்படுகிறது எனவே நீங்கள் அதை வெளியே எடுக்கின்றீர்கள் மற்றும் எந்த மாற்றீடும் இல்லை n என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட மற்றும் தெரிந்த ஒன்றாகும் ஒவ்வொரு சோதனையும் சரியாக இரண்டு சாத்தியமான விளைவுகளைக் கொண்டுள்ளது வெற்றி அல்லது தோல்வி நான் பையில் இருந்து பந்துகளை எடுக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அதில் கருப்பு அல்லது வெள்ளை இருக்கலாம் எனவே வெற்றி தோல்வி கருப்பு வெள்ளை ஆம் இல்லை சோதனைகள் சர்பற்றவையல்ல X என்பது n சோதனைகளில் வெற்றிகளின் எண்ணிக்கை நாம் ஒரு வினாவினைப் பார்ப்போம் எனவே ஒரு நிலையான முழுமைத்தொகுதியிடமிருந்து மாதிரியை எடுப்பதால் இது எழுகிறது எனவே 50 காலனிகள் உள்ளன அதில் 5 பிறழ்ந்தவைகள் உள்ளன எனவே அவற்றில் 45 இயல்பானவை சரி இப்போது நான் இந்த இடத்திலிருந்து 10 காலனிகளை அகற்றிவிட்டேன் இந்த 10 இல் 4 சரியாக 4 பிறழ்ந்தவைகள் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் ஆகவே அவற்றில் 6 இயல்பானவை எனவே நாம் 10 ஐ வரைந்துள்ளோம் அவற்றில் 4 பிறழ்ந்தவை இயல்பானது 6 மொத்தம் 5 பிறழ்ந்தவைகளும் 45 இயல்பானவைகளும் உள்ளன மொத்தம் 50 ஆகும் ஆகவே நாம் ஈருறுப்பு முறையில் சரியாக உருவகம் செய்ய முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றியின் நிகழ்தகவு ஒரே மாதிரியாக இருக்காது ஏனென்றால் நாம் அதை அகற்றுகிறோம் மேலும் நாம் அவற்றை மாற்றீடு செய்வதில்லை ஒரு நாணயத்தைப் போலல்ல அதில் நாம் தலைகள் அல்லது பூக்களுக்காக சுண்டுவதை அறிவோம் பின்னர் மீண்டும் நாணயத்தைச் சுண்டுவோம் எனவே தலைகள் அல்லது பூக்களுக்கான நிகழ்தகவு மீண்டும் 0 5 மற்றும் பல எனவே ஆனால் இந்த நிகழ்வில் நாம் அதை அகற்றிவிட்டோம் நாம் அதை மாற்றீடு செய்யவில்லை எனவே நிகழ்தகவு மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே இதுபோன்ற நிலைமையில் ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவல் பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள் வித்தியாசம் உங்களுக்கு புரிகிறதா இப்போது உதாரணமாக நீங்கள் இந்த பந்துகள் அல்லது இந்த பிறழ்ந்தவைகளை அகற்றும்போது என்ன மீதம் உள்ளது மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன எனவே அதன் நிகழ்தகவு மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் சரியாக 4 கருப்பு பந்துகள் அல்லது 4 பிறழ்ந்தவைகளை வரைவதற்கான நிகழ்தகவை அந்த சூத்திரத்திலிருந்து கணக்கிட முடியும் அந்த சூத்திரம் என்ன

எனவே இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் நாம் இங்கு பெற்றிருப்பது என்னவென்றால் 10 மாதிரியில் 4 வெற்றிகளைப் பெற்றுள்ளோம் அதிகபட்ச சாத்தியமான வெற்றிகள் என்பது 50 இன் N இல் 5 ஆகும் எனவே N என்பது 50 n என்பது 10 S என்பது 5 x என்பது 4 எனவே நமது சமன்பாட்டில் பதிலீடு செய்யலாம் எனவே நம்மிடம் இருப்பது C 5 4 C 45 6 4 என்பது 10 இலிருந்து நீங்கள் எடுத்த பிறழ்ந்தவைகளாகும் மீதமுள்ளவை இங்கே 6 ஆகும் எனவே C 5 4 என்றால் என்ன நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் காரணி இது காரணி 5 ÷ 4 காரணி ÷ 5 4 காரணியாகும் இது 45 காரணி ÷ 6 காரணி ÷ 39 காரணியாகும் இது 50 காரணி ÷ 10 காரணி ÷ 40 காரணியாகும் நீங்கள் இதைச் செய்தால் C 5 4 என்பது 5 ஆக வரும் மேலும் இந்த குறிப்பிட்ட 45 காரணி ÷ 6 காரணி ÷ 39 காரணி இதுவாக வெளிவரும் மேலும் இது இதுவாக இருக்கும் எனவே நீங்கள் 0 0039 நிகழ்தகவைக் கொண்டு நிறைவு செய்வீர்கள் அனைத்து 5 யையும் கருப்பு அல்லது பிறழ்ந்தவையாக இருக்கலாம் பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன எனவே அந்த 10 மாதிரியில் மீதமுள்ள 5 ஆனது சாதாரணமானவைகளாக இருக்கும் எனவே நாம் என்ன செய்கிறோம் நாம் இங்கே 5 ஐ வைக்கிறோம் இது 6 என்பது 5 ஆக மாறும் மற்ற விஷயங்கள் அப்படியே இருக்கும் எனவே நீங்கள் அதைச் செய்யும்போது நிச்சயமாக C 5 5 என்பது 1 உங்கள் கடந்த நாட்களிலிருந்து நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் எனவே மிகச் சிறிய நிகழ்தகவு 0 00011 ஐ நாம் பெறுகிறோம் இது எதிர்பார்த்தபடி இருந்தால் நீங்கள் அனைத்து 5 பிறழ்ந்தவைகளையும் வெளியே எடுக்க விரும்பினால் நீங்கள் 10 மாதிரியை எடுக்கும்போது நிச்சயமாக 10 மாதிரியில் 4 பிறழ்ந்தவைகளை வெளியே எடுப்பதை விட இது மிகப் பெரியது இப்போது நாம் எக்செல் மூலமாகவும் இதைச் செய்யலாம் ஒரு செயல்பாடு ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவல் உள்ளது அதில் நம்மிடம் மாதிரி வெற்றிகள் மாதிரிகளின் எண்ணிக்கை உள்ளது எனவே இது x போன்று இருக்கும் இது n போன்று இருக்கும் இது உங்கள் S போன்று இருக்கும் இது உங்கள் N போன்று இருக்கும் உங்களுக்கு புரிகிறதா இது உங்கள் x போன்றது இது n போன்று இருக்கும் இது உங்கள் S ஐப் போன்று இருக்கும் இது உங்கள் N ஐப் போன்று இருக்கும் நாம் இந்த குறிப்பிட்ட எக்செல் பகுதியைப் பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட வினா நிலைமைக்கு இதைப் பார்ப்போம் இதில் இருந்து நான் முதலில் என் எக்செல்லை வெளியே எடுக்கிறேன் எனவே நாம் எக்செல்லை செய்வோம் எனவே நாம் ஹைப்பெர்ஜியோமெட்ரிக் பரவல் I என சொல்கிறோம் d I s எனவே இது 10 மாதிரியில் இருந்து 4 பிறழ்ந்தவைகள் அல்லது 4 கருப்பு பந்துகளைப் பெறுவது போன்றது அதிகபட்சம் சாத்தியம் என்பது 5 N என்பது 50 ஆகும் எனவே நாம் பதிலீடு செய்கிறோம் பின்னர் 0 0039 ஐ நாம் பெற வேண்டும் எனவே இதற்கு 0 0039 நிகழ்தகவு கிடைத்தது எனவே அனைத்து 5 ம் கருப்பு அல்லது பிறழ்ந்தவைகளாக இருக்க வேண்டுமானால் அதே விஷயம் நாம் MDIST செய்ய முடியும் 10 இல் 5 50 இல் 5 0 எனவே அதே விஷயத்தை செய்ய நாம் எக்செல்லையும் பயன்படுத்தலாம் இது எக்செல் உடன் மிகவும் எளிது நீங்கள் இங்கே பார்க்க முடிவதுபோல் நாம் வெற்றிகளின் எண்ணிக்கையை தருகிறோம் ஒரு மாதிரியில் சாத்தியமான வெற்றிகளின் அதிகபட்ச எண் இருக்கும் மற்றும் இதுதான் முழுமைத்தொகுதி எண் நாம் பைனோமியலைப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் நான் சொன்னது போல் நாம் வெளியே எடுக்கிறோம் மற்றும் பதிலீடு செய்யவில்லை எனவே வெளிப்படையாக நீங்கள் பிறழ்ந்தவைகளை வரையும்போது நிகழ்தகவு மாறிக்கொண்டே இருக்கும் நாம் மற்றொரு வினாவினைப் பார்ப்போம் எனவே ஈஸ்ட்டின் மைக்ரோஅரே பரிசோதனையிலிருந்து 80 குறிப்பிடத்தக்க மரபணுக்கள் உள்ளன மேலும் இது 6000 மரபணுக்களைப் பெற்றுள்ளது நாம் 80 குறிப்பிடத்தக்க மரபணுக்களை எடுத்துள்ளோம் இப்போது இந்த 80 இல் 10 ஆனது BP GO பதத்தில் உள்ளன அது டிஎன்ஏ இரட்டித்தல் ஆகும் ஆனால் GO பதத்தில் உள்ள ஈஸ்ட் மரபணுக்களின் மொத்த எண்ணிக்கை 100 ஆகும் எனவே இந்த வாய்ப்பால் இந்த GO ஏற்படுவதற்கான நிகழ்தகவு என்ன எனவே 6000 மரபணுக்கள் அதிகபட்ச சாத்தியம் 100 ஆகும் அந்த பட்டியலில் நாம் 80 ஐ எடுத்தபோது 10 ஐக் கண்டுபிடிப்போம் ஆகவே அதனை 80 இல் 10 வெற்றிகள் என்று நாம் அழைப்போம் அதிகபட்ச சாத்தியம் 100 ஆகும் எனவே N என்பது 6000 எனவே இங்கே n என்பது 80 x என்பது 10 n என்பது 80 x என்பது 10 மற்றும் அதிகபட்சம் அதாவது S என்பது 100 எனவே நாம் நிகழ்தகவைப் பெற முடியும் எனவே ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவல் மிகவும் நேரிடையானது இது HYPGEOMDIST பின்னர் நாம் 80 ஐ எடுத்தபோது ஒரு பட்டியலில் நமக்கு 10 கிடைத்தது ஆனால் அதிகபட்ச சாத்தியம் என்பது 6000 இல் 100 ஆகும் எனவே புரிகிறதா இது எக்செல் ஐப் பயன்படுத்தும்போது மிகவும் நேரிடையானது ஆனால் இந்த பரவல் பயனுள்ளதாக இருக்கிறது அங்கு நாம் பைனோமியலைப் பயன்படுத்த முடியாது ஆனால் இதையும் ஆம் இல்லை உயிருள்ளவை உயிரற்றவை மற்றும் அந்த வகையான நிலைமையில் நாம் உண்மையில் பயன்படுத்தலாம் எனவே வினாக்களில் நாம் பயன்படுத்தலாம் அங்கு நமக்கு உண்மையில் நிலைமைகள் தெரியாது உதாரணமாக N ஆய்வக சுண்டெலிகளை நாம் எடுத்துக்கொள்வோம் N அவற்றில் n என்பவை ஆண்கள் எனவே N n என்பவை பெண்கள் இப்போது கதிர்வீச்சுக்குப் பிறகு ஒரு குறிப்பிட்ட பிறழ்வைச் செய்கிறோம் எனவே இப்போது m புதிய பிறழ்ந்த சுண்டெலிகள் உள்ளன இந்த M இல் எத்தனை ஆண்கள் பிறழ்ந்தவைகள் எத்தனை பெண்கள் பிறழ்ந்தவைகள் என்பது உங்களுக்குத் தெரியாது அதுதான் பிரச்சினை பின்னர் இதை நாம் உண்மையில் எப்படி செய்வது எனவே ஃபிஷர் சரியான சோதனை Fisher's exact test என்று ஒன்று உள்ளது அதை பிரிக்க முடியாது ஆனால் இது உண்மையில் மொத்த நிகழ்தகவைக் கொடுக்க முடியும் நாம் ஒரு வினாவினைப் பார்ப்போம் எனவே ஒரு 2 பை 2 அட்டவணை உள்ளது நிச்சயமாக 2 பை 2 இணைப்பு அட்டவணையில் நாம் பொதுவாக கை வர்க்கத்தைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் இங்கே நாம் ஃபிஷரைப் பயன்படுத்தப் போகிறோம் நாம் பயன்படுத்துவோம் இந்த ஃபிஷர் சரியான சோதனை இது ஒரு சோதனை புள்ளிவிவரத்தைச் செய்யாது மற்றும் தீர்மான எல்லை மதிப்பு எதுவும் இல்லை ஆனால் இது இந்த வகை எண்களைப் பெறுவதற்கான p மதிப்பை மட்டுமே தருகிறது எனவே பல்வேறு வகையான அட்டவணைகளுக்கு நிகழ்தகவு என்ன என்பதை மட்டும் இது உங்களுக்குத் தருகிறது எனவே நாம் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் வி தொற்று உள்ளது மேலும் இதில் பாலியல் மூலம் பரவும் தன்மை உள்ளது அதாவது துணை சஹாரா ஆப்பிரிக்க நாட்டின் பாலியல் மூலம் பரவுதலின் வரலாறு எனவே பாலியல் மூலம் பரவும் நோயின் வரலாற்றுக்கு ஆம் இல்லை மற்றும் எச் வி தொற்று ஆம் மற்றும் இல்லை எனவே 3 நிகழ்வுகள் இருப்பதை நாம் காண்கிறோம் அங்கு எஸ் டி மற்றும் எச் வி தொற்று வரலாறு உள்ளது டி யின் வரலாறு உள்ளது ஆனால் எச் வி தொற்று எதுவும் இல்லை யின் வரலாறு இல்லை ஆனால் எச் வி தொற்று உள்ளது யின் வரலாறு இல்லை மற்றும் எச் வி தொற்று இல்லை எனவே உங்களிடம் இந்த தரவு உள்ளது இந்த வகை அட்டவணையைப் பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த ஃபிஷர் சரியான சோதனை உங்களுக்கு அந்த வகையான எண்களை வழங்குகிறது இது ஒரு சோதனை புள்ளிவிவரத்தைக் கொண்டிருக்கவில்லை இது உங்களுக்கு ஒரு தீர்மான எல்லை மதிப்பு மற்றும் ஒப்பீடு மற்றும் p மதிப்பு மற்றும் பலவற்றை வழங்காது உண்மையில் எனவே நாம் இதைச் செய்வது எப்படி எனவே நாம் அதை ஒரு ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவலாகப் பார்க்கிறோம் இது ஒரு ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவல் எனவே இந்த வகை எண்களை உருவாக்குவதற்கான வெவ்வேறு காரணிகளை நாம் பார்க்கிறோம் எனவே நாம் இங்கே 3 ஐ வைத்திருக்கலாம் நம்மிடம் 2 இருந்தால் இது 8 ஆகிவிடும் உங்களிடம் 1 இருக்க முடியும் பின்னர் இது 9 ஆக மாறும் அல்லது நம்மிடம் 0 இருந்தால் இது முற்றிலும் 10 ஆகவும் மாறலாம் எனவே நாம் அவை ஒவ்வொன்றையும் பார்ப்போம் எனவே 3 7 5 10 இன் நிகழ்தகவு 1015817ஆல் வழங்கப்படுகிறது 1015817÷ 25 25 என்பது 37510ஆகியவற்றின் மொத்தம் ஆகும் இது உங்களுக்கு 0 3332 நிகழ்தகவை அளிக்கிறது எனவே 3 7 5 10 உடன் இந்த வகை இணைப்பு அட்டவணையைப் பார்ப்பதற்கான நிகழ்தகவு இதுதான் இதேபோல் 3 ஐப் போலவே நாம் 2 க்குச் செய்யலாம் 2 அதாவது நான் சொன்னதுபோல் இது 2 எனில் இது மாறும் இது இங்கே 8 ஆக மாறும் இது 2 ஆக இருந்தால் இது 8 ஆக மாறும் மற்றும் இது 6 ஆக மாறும் ஏனெனில் நீங்கள் பராமரிக்கும் மொத்தம் இது 2 S S ஆக மாறினால் வெளிப்படையாக இது 6 ஆக மாறும் இது 2 S S ஆக இருந்தால் வெளிப்படையாக இது 8 ஆக மாறும் எனவே மீண்டும் இதே அணுகுமுறையைப் பயன்படுத்தவும் 2 8 6 9 க்கு நாம் 10 15 8 17 செய்கிறோம் அதாவது இந்த எண்கள் ÷ 25 2 8 6 9 இது 0 208 இன் நிகழ்தகவு மற்றும் 1 9 7 8 க்கு அதாவது நீங்கள் 1 ஐ வைத்தால் நான் 1 ஐ இங்கு வைத்தால் இது 9 ஆக மாறும் நான் 1 ஐ இங்கு வைத்தால் இது 1 9 7 8 க்கு 7 ஆக மாறும் பின்னர் நிகழ்தகவானது 10 15 8 17 ஆல் வழங்கப்பட்டது இவை நிரைவரிசை கூட்டுத்தொகை மற்றும் நிரல்வரிசை கூட்டுத்தொகை ÷ 25 இது ஒரு பெரிய மொத்தமாகும் பின்னர் 1 9 7 8 இது 0 0595 என்கிற நிகழ்தகவை உங்களுக்கு வழங்குகிறது எனவே நீங்கள் 0 10 8 7 ஐப் பார்க்க விரும்பினால் அதாவது 0 10 8 7 என்றால் இங்கே 0 எனவே பிறகு இது 10 ஆக மாறும் இது 8 ஆக மாறும் எனவே 0 10 8 7 க்கு மீண்டும் 10 15 8 17 ÷ 25 0 10 8 7 ஆனது 0 0059 நிகழ்தகவைக் கொடுக்கும் எனவே இந்த வகை 3 7 5 10 ஐக் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது 2 8 6 9 ஐக் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது 1 9 7 8 ஐக் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது இதைக் கண்டுபிடிப்பதற்கான நிகழ்தகவு இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது உண்மையில் உங்களுக்கு புரிகிறதா எனவே இந்த ஃபிஷர் சரியான சோதனை சோதனை புள்ளிவிவரம் இல்லாத நிலைமைகளில் பயன்படுத்தப்படுகிறது நாம் ஒரு கை வர்க்கத்தைப் பயன்படுத்த முடியாது ஆனால் அது இங்கே நிகழ்தகவு மதிப்பை அளிக்கிறது எனவே சோதனை புள்ளிவிவரம் எதுவும் இல்லை தீர்மான எல்லை மதிப்பு எதுவும் இல்லை ஆனால் இந்த வகை அட்டவணையைப் பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன என்பதை இது உங்களுக்குக் கூறுகிறது எனவே இயல்நிலை பரவல் போலன்றி n N அறியப்பட்ட இந்த வகை நிலைமைகளில் ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பயனுள்ளதாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் உங்கள் n ஆனது N உடன் ஒப்பிடத்தக்கது அந்த n என்பது மாதிரி அளவு நாம் லாக் நார்மல் பரவல் என்று அழைக்கப்படும் மற்றொரு விநியோகத்தைப் பார்ப்போம் எனவே இது இயல்நிலை பரவலின் மடக்கை ஆகும் எனவே இது சீரானது அல்ல இது இந்த வடிவத்தில் வரையறுக்கப்படுகிறது இது இதுபோன்று இருந்தால் சீரற்ற மாறி x ஆனது ஒரு லாக் நார்மல் பரவலைக் கொண்டிருக்கத் தயாராக இருக்கும் நீங்கள் காண்பதுபோல் இது உங்கள் சாதாரண வளைவு போலவே இருகிறது ஆனால் உங்களிடம் லான் x உள்ளது X பூஜ்ஜியத்திற்கு இது X பூஜ்ஜியத்திற்கு பூஜ்ஜியமாக இருந்தால் எனவே சில நேரங்களில் இது ஆன்டி லாக் நார்மல் பரவல் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் சீரற்ற மாறி X இன் பரவல் காரணமாக நீங்கள் பொருளாதார தரவை பகுப்பாய்வு செய்தால் அது "கோப் டக்ளஸ் பரவல்" என்றும் அழைக்கப்படுகிறது நிகழ்தகவு செயல்பாடு லாக் நார்மலுக்கான பரவல் செயல்பாடு எனவே சராசரி பின்வருமாறு வழங்கப்படுகிறது μ என்பது உங்கள் சராசரி மற்றும் என்பது உங்கள் பின்னர் மாறுபாட்டு அளவையானது பின்வருமாறு வழங்கப்படுகிறது மற்றும் 50 புள்ளியில் 50 point இருக்கும் இடைநிலை இதன் மூலம் வழங்கப்படுகிறது ஒட்டுமொத்த பரவல் செயல்பாடு இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த பரவல் ஒருமுகட்டாக உள்ளது மேலும் முகடு இதனால் வழங்கப்படுகிறது ஆனால் இது சமச்சீராக இல்லை நீங்கள் இங்கே பார்க்க முடிவதுபோல் இது சமச்சீராக இல்லை மற்றும் இதுவே முகடு முகடு என்பது மற்றும் இடைநிலை என்பது e μ ஆகும் எனவே வெளிப்படையாக இடைநிலையானது முகடை விட பெரியது இப்படித்தான் வரைபடங்கள் ஒரு இயல்நிலை பரவல் போன்று இருக்கும் எக்செல்லானது கட்டளை LOGNORMDIST ஐயும் கொண்டுள்ளது அங்கு நீங்கள் x ஐ வழங்குவீர்கள் x என்பது நீங்கள் செயல்பாட்டை மதிப்பீடு செய்ய விரும்பும் மதிப்பு சராசரி என்பது மடக்கை x இன் சராசரி இதுதான் இந்த லாக் நார்மல் பரவலின் திட்ட விலக்கம் இதுவாகும் உங்களுக்குப் புரிகிறதா எனவே நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பும் இடத்தில் நாம் கொடுக்கிறோம் அங்கு சராசரி கொடுக்கப்படுகிறது திட்ட விலக்கம் கொடுக்கப்படுகிறது நீங்கள் வினாவினைப் பார்க்கலாம் இது உங்களுக்கு இதனைப்பற்றிய சில யோசனைகளைத் தரும் எனவே சில உயிர்மூலப்பொருட்களின் வளைந்து கொடுக்கும் வலிமை லாக் நார்மல் பரவலைப் பின்பற்றுகிறது μ என்பது 5 மற்றும் என்பது 0 e மற்றும் மாறுபாட்டு அளவையைக் கணக்கிடுங்கள் e என்றால் என்ன சராசரி சரிதானே எனவே எவ்வாறு கணக்கிடுவது மிக எளிது எனவே μ ஆனது 5 ஆல் வழங்கப்படுகிறது மற்றும் என்பது 0 எனவே 8 ÷ 2ஐ வர்க்கப்படுத்துங்கள் எனவே சராசரி இந்த மாறுபாட்டு அளவையால் வழங்கப்படுகிறது மாறுபாட்டு அளவைக்கான சூத்திரம் என்ன மாறுபாட்டு அளவை இப்படி வழங்கப்படுகிறது சரிதானே எனவே நாம் அதைக் கணக்கிட்டு 223 என்கிற மாறுபாட்டு அளவையைப் பெறுகிறோம் இப்போது கேள்வியானது மூன்றாவது நிகழ்தகவைக் கணக்கிடுங்கள் அதாவது தரவானது 110 முதல் 130 வரை இருக்கும் எனவே 110 மற்றும் 130 அதற்கு முன் மன்னிக்கவும் அதற்கு முன் x ஆனது 120 ஐ விட அதிகமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன என்று கணக்கிட வேண்டும் எனவே நாம் என்ன செய்வது நாம் 1 x 120 ஐக் கணக்கிடுகிறோம் நீங்கள் அனைவரும் அதனை நினைவு வைத்துள்ளீர்கள் சரிதானே பின்னர் நாம் z ஐ கணக்கிடுகிறோம் நமது பழைய z ஐ நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் z ஐ நாம் எவ்வாறு கணக்கிடுவது x μ சரிதானே எனவே x μ இங்கே நாம் மடக்கை x ஐ எடுத்துக்கொள்கிறோம் சரிதானே 120க்கு x என்றால் மடக்கை x μ என்பது 5 ஆல் வழங்கப்படுகிறது என்பது 0 எனவே நமக்கு 2 13 கிடைக்கிறது எனவே நாம் செல்கிறோம் நமது பழைய z அட்டவணையை நினைவில் கொள்க 2 13 0 0166 0 0166 நமது பழைய z அட்டவணையை நினைவில் கொள்க எனவே இது 0 0166 1 0 0166 என்பது 0 983 ஆகும் எனவே x 120 இருப்பதற்கான நிகழ்தகவு 0 9833 ஆகும் எனவே இங்கே நாம் z அட்டவணையைப் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இங்கே x μ என்பது நமது z என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் இங்கே நாம் x இன் மடக்கை எடுத்துக்கொள்கிறோம் அது மட்டுமே வித்தியாசம் இப்போது நாம் இந்த பகுதியை எவ்வாறு செய்கிறோம் 110 மற்றும் 130 க்கு இடையில் x அமைவதற்கான நிகழ்தகவைக் கணக்கிடுங்கள் இது நமது z கணக்கீட்டைப் போன்றது வெகுநாட்களுக்கு முன்னர் நாம் அதை செய்ததை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா ஒரே விஷயம் x க்கு பதிலாக நாம் மடக்கை x ஐப் பயன்படுத்துகிறோம் 110 மற்றும் 130 க்கு இடையில் இருக்கும் x க்கு நீங்கள் இதை எப்படி செய்வீர்கள் எனவே 110 இன் மடக்கையை நாம் எடுத்துக்கொள்கிறோம் 130 இன் மடக்கையை நாம் எடுத்துக்கொள்கிறோம் μ என்பது 5 என்பது 0 எனவே இதை நாம் கணக்கிடும்போது அது 2 99 1 32 ஆக வெளிவருகிறது எனவே நமது Z அட்டவணைக்குச் செல்லுங்கள் 2 99 2 99 என்பது 0 0014 மற்றும் 1 32 ஆனது 1 3 ஆல் வழங்கப்படுகிறது இதை நினைவில் கொள்ளுங்கள் இது நமது z அட்டவணை 0 நீங்கள் 0 0934 நினைவில் வைத்திருந்தால் இது நமது Z அட்டவணை எனவே நாம் கழிப்போம் மற்றும் நாம் 0 092 உடன் நிறைவு செய்கிறோம் எனவே x ஆனது 110 மற்றும் 130க்கு இடையில் அமைவதற்கான நிகழ்தகவு என்பது 0 இடைநிலை கேள்வி இங்கே என்னவெனில் வளைந்து கொடுக்கும் வலிமையின் இடைநிலை மதிப்பு என்ன உங்களுக்கு தெரிந்ததுபோல் நம்மிடம் இந்த சமன்பாடு உள்ளது எளியது எனவே நாம் என்ன செய்கிறோம் μ என்பது 5 ஆல் வழங்கப்படுகிறது எனவே அது உங்களுக்கு 148 41 ஐ வழங்குகிறது எனவே இந்த கணக்கீடுகள் அனைத்தையும் செய்ய முடியும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் x க்கு பதிலாக நாம் lon x ஐப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் Z ஐக் கணக்கிடுகிறோம் பின்னர் நமது Z அட்டவணைக்குச் சென்று நிகழ்தகவு மதிப்பைப் பெறத் தொடங்குகிறோம் எனவே இது நிலையான இயல்நிலை பரவல் போன்றது எனவே லாக் நார்மல் பரவல் பயனுள்ள வகை செயல்பாடாகும் மேலும் நீங்கள் லாக் நார்மல் பரவலுக்கும் எக்செல் கட்டளையை வைத்திருக்கிறீர்கள் இது பயோமெட்டீரியல் தொடர்பான எடுத்துக்காட்டில் நான் உங்களுக்கு காட்டியபடி மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது எனவே கடந்த மூன்று அல்லது நான்கு விரிவுரைகளில் நாம் பல்வேறு வகையான பரவல்களைப் பார்த்தோம் வேய்புல் பரவல் நமது f பரவல் t பரவல் இயல்நிலை பரவல் பைனாமியல் தவிர பிறகு பாய்சான் நாம் வேய்புல் பரவல் போன்று பீட்டா பரவல் போன்றவைகளைப் பார்த்தோம் பின்னர் லாக் நார்மல் பரவல் ஹைப்பர்ஜியோமெட்ரிக் பரவல் போன்றவற்றைப் பார்த்தோம் எனவே இவை அனைத்தும் மிகவும் பயனுள்ள பரவல்களாக இருக்கின்றன ஏனெனில் அவற்றில் பல வரிசைப்படுத்தக்கூடிய வகையான தரவாக இருந்தன மற்றும் சில நிலைமைகளில் நாம் கை வர்க்க சோதனையைப் பயன்படுத்த முடியாது பின்னர் நாம் இந்த வகையான பரவல்களையும் சோதனைகளையும் நமது கணக்கீடுகளுக்காக பயன்படுத்த வேண்டியிருக்கும் தங்களுக்கு மிக்க நன்றி நாம் மேலும் தொடருவோம் முக்கியச்சொற்கள் - லாக் நார்மல் பரவல் மாறுபாட்டு அளவை சிக்மா வர்க்கம் நிகழ்தகவு ஹைப்பெர்ஜியோமெட்ரிக் லாக் நார்மல் பரவல்கள் HypergeometricLog normal distributions வேய்புல் பரவல்